வணக்கம் இங்குள்ள அனைவருக்கும் வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த எனது பாடநெறிக்கு மீண்டும் வரவேற்கிறேன்

எல் மூக்கில் ஐ டி கான்பூர் நடத்தும் ஒரு பாடமாகும் இந்தப் படிப்புக்கு சுமார் 15000 மாணவர்கள் பதிவு செய்துள்ளார்கள் என்பதை அறிந்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம் உங்களில் பெரும்பாலோர் இந்த பாடத்திட்டத்தை மிகவும் நன்றாக அனுபவித்து வருகிறீர்கள் இந்த வாரம் நீங்கள் கவனித்திருந்தால் முக்கிய கவனம் தகவல்தொடர்புகளில் உள்ளது இந்த தொகுதியில் குறிப்பாக தொலைபேசி தகவல்தொடர்புகளில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் இந்த தொகுதியில் நான் அடிப்படை தொலைபேசி திறன்களைப் பற்றி விவாதிப்பேன் ஆனால் நான் தொடங்குவதற்கு முன்பு நான் முன்பு எப்போதும் செய்ததைப் போல முந்தைய சொற்பொழிவில் நான் செய்ததை விரைவாக மறுபரிசீலனை செய்வதன் மூலம் தொடங்கப் போகிறேன் முந்தைய சொற்பொழிவில் நான் தீவிரமான கவனித்தலில் அதிக கவனம் செலுத்தினேன் தீவிரமான கவனித்தலின் முக்கியத்துவம் குறித்த உங்கள் அறிவை நான் மீண்டும் நினைவுகூர்ந்தேன் வெற்றிகரமான தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகள் தீவிரமான கவனித்தலை பொறுத்தது என்ற உண்மையை நான் வலியுறுத்தினேன் அறிவைப் பெறுவதற்கு உங்களுக்கு தீவிரமாக கவனிப்பது தேவை மேலும் அறிவே சக்தி மற்றும் திறன் ஆகும் அந்த வகையான சக்தியால் மட்டுமே அந்த அறிவை உங்களுக்கு வழங்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவதை நீங்கள் பெற முடியும் தீவிரமாக கவனிப்பது உங்கள் வேலை செயல்திறனுக்கு பங்களிக்கிறது நீங்கள் இன்றியமையாதவரா மாற்ற முடியாதவரா என்பதை இது தீர்மானிக்கும் பின்னர் அது உங்கள் வேலையைத் தக்கவைத்துக்கொள்ளவும் உயர்ந்த நிலைக்குச் செல்லவும் உதவும் ஆக்கப்பூர்வமான தனிப்பட்ட மட்டத்தில் உங்கள் உற்பத்தித்திறனை அதிகரிக்க இது உதவும் நீங்கள் எங்கு பங்களிக்கிறீர்களோ அந்த நிறுவனம் அல்லது வேலையில் ஒரு பொருள் மட்டத்திலும் உதவும் இது ஒட்டுமொத்தமாக உங்கள் இணக்கமான மற்றும் பேச்சுவார்த்தை திறன்களை வளர்த்துக் கொள்ள உதவும் இவை தகவல்தொடர்பு மற்றும் மென்மையான திறன்களின் இரண்டு முக்கிய அம்சங்களாகும் விரிவுரையின் பிற்பகுதியில் தீவிரமான கவனிப்பதற்கான தடைகள் குறித்து அதிக கவனம் செலுத்தினோம் தடைகளைப் பற்றி பேசும்போது நமக்கு இரண்டு வகையான தடைகள் இருக்க முடியும் என்று நான் சொன்னேன் ஒன்று உண்மையில் சுற்றுச்சூழலால் ஏற்படும் இயற்பியல் தடைகள் வெளியில் இருந்து வரும் ஒலியியல் இடையூறுகளில் உள்ள சிக்கல் போன்றவை பலத்த மழை பெய்து கொண்டிருந்தால் வெளியே இடிமுழக்கம் ஏற்படுகிறது பின்னர் வெளியே பெரும் இடையூறு ஏற்படுகிறது வகுப்பறையில் உங்கள் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் எனவே அது உடல் ரீதியான தடைகளுக்கு சமம் ஆனால் அந்த விஷயங்களை கூட குறைக்க முடியும் என்று நான் சொன்னேன் நாம் தொழில்நுட்ப மாற்றங்களைச் செய்தால் அல்லது கதவை மூடி பின்னர் அதை காற்று புகாமல் மாற்றினால் நாம் விஷயங்களை சரியாக கவனிக்க முடிகிறது ஆனால் பிரச்சினைகள் மக்கள் தொடர்பான தடைகளைப் பொறுத்தது அவை உடலியல் மற்றும் உளவியல் அம்சங்களாகப் பிரிக்கப்படலாம் காய்ச்சல் அல்லது தலைவலி போன்ற உடலியல் ரீதியானவை உங்கள் உடலை பாதிக்கின்றன அல்லது ஏதேனும் வயிற்று வலி அல்லது உங்கள் மனநிலையை மாற்றும் எந்த வகையான நோயும் பாதிக்கும் அல்லது அறை மிகவும் சூடாகவோ அல்லது மிகவும் குளிராகவோ இருக்கும் இது உங்கள் மனநிலை மற்றும் அணுகுமுறையையும் பாதிக்கலாம் சமமாக முக்கியமான மற்றொரு அம்சம் இல்லையென்றால் அது மிகவும் முக்கியமானது உளவியல் அம்சம் உங்கள் மனதில் வேலை செய்யும் விஷயம் அதாவது பேச்சு கொடுக்கும் நபரின் மீது உங்கள் அன்பு அல்லது வெறுப்பு அந்த நபருக்கு எதிரான உங்கள் தப்பெண்ணம் போன்ற ஒன்று எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் தீவிரமாக கேட்பதன் அடிப்படையில் தடைகளாக செயல்பட முடியும் தீவிரமாக கவனிப்பதன் சில அம்சங்களைப் பற்றி நான் பின்னர் விரிவாக விவாதித்தேன் போதுமான மொழித் தளம் இல்லாதது ஓரளவு கேட்பது ஆர்வமின்மை அல்லது விஷயத்தில் ஆர்வம் இல்லாதது போன்றவை இந்த உண்மையை நான் வலியுறுத்துகிறேன் உங்களுக்கு ஒரு பேச்சைக் கொடுக்கும் நபரை நீங்கள் விரும்பாவிட்டாலும் அல்லது உங்கள் சொற்பொழிவைக் கொடுக்கிறார் அல்லது ஒரு உரையாடலில் ஈடுபடுகிறார் என்றால் குறைந்தபட்சம் அந்த நபர் பேசும் தலைப்பில் ஆர்வத்தைக் காட்டுங்கள் முன்கூட்டியே தீர்ப்பளிப்பது மற்றொரு கெட்ட பழக்கம் மற்றும் இது தீவிரமாக கவனிப்பதை பொறுத்தவரை ஒரு தடையாக உள்ளது திறந்த மனதுடன் இருங்கள் நீங்கள் ஒருவரின் பேச்சைக் கேட்கும்போது மனம் திறந்திருக்க வேண்டும் பேச்சாளர் மீதான வெறுப்பு அல்லது அன்பு இரண்டும் தீங்கு விளைவிக்கும் பேச்சாளர் மீதான அன்பு உங்களை நேர்மறையான சார்பை உருவாக்க வைக்கும் விவாதிக்கப்படும் எந்தவொரு தலைப்பிலிருந்தும் வெறுப்பு உங்களை முற்றிலுமாக துண்டிக்கும் வேறுபாடு அதாவது உள்ளே மிகவும் பலவீனமாக உணருவது அதுவும் உங்கள் தீவிரமாக கவனிப்பதை பாதிக்கும் ஏனெனில் நீங்கள் எந்த சந்தேகத்தையும் தெளிவுபடுத்த விரும்பவில்லை மேலும் நீங்கள் எப்போதும் நினைக்கிறீர்கள் நீங்கள் ஹிந்தி பயிற்றுமொழி அல்லது தெலுங்கு பயிற்றுமொழி அல்லது மராத்தி பயிற்றுமொழி பயிற்றுமொழி என்று வைத்துக்கொள்வோம் உங்கள் மொழித் தேர்ச்சி மிகவும் பலவீனமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் ஆங்கிலத்தில் அந்த நபரின் பேச்சைக் கேட்க முடியாது அல்லது உங்கள் தொழில்நுட்ப சொற்களஞ்சியம் மிகவும் பலவீனமாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் மற்றவர்கள் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் நீங்கள் அதைக் கேட்க முடியாது எனவே அது உங்கள் வேறுபாடு அதை நம்பிக்கையுடன் மாற்றுவதன் மூலம் நீங்கள் கடக்க வேண்டும் அதிக உற்சாகம் அது பேச்சாளரை அங்கேயே அப்போதே நிறுத்துகிறது ஏனென்றால் நீங்கள் விஷயங்களை அறிந்து கொள்வதில் அதிக உற்சாகமாக இருக்கிறீர்கள் அது உங்களுக்குத் தெரியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் பேச்சாளரை நிறுத்த முயற்சிக்கிறீர்கள் பேச்சாளருக்கு அது தெரிந்திருந்தாலும் பேச்சாளர் உங்களுக்கு யோசனைகளை வழங்குவதில் சற்று மெதுவாக இருக்கிறார் எனவே இதனுடன் சகிப்புத்தன்மை அல்லது பொறுமையின்மை இணைக்கப்பட்டுள்ளது எனவே பேச்சாளரை பேச்சை முடிக்க அனுமதிக்க நீங்கள் பொறுமையிழக்கிறீர்கள் நீங்கள் குதிக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் பேச்சாளர் விட்டுச் சென்ற வெற்றிடங்களை நிரப்ப முயற்சிக்கிறீர்கள் ஆழ்ந்த வேரூன்றிய நம்பிக்கைகள் தான் கடைசி ஆனால் குறைந்தபட்ச தடையாக தீவிரமாக கவனிப்பதற்கான தடைகளின் அடிப்படையில் நான் விவாதித்தேன் எனவே நமது சொந்த நம்பிக்கைகள் நமது சொந்த நம்பிக்கைகள் நமது சொந்த மனநிலையை உருவாக்கும் பின்னர் நாம் ஒரு அறிவாற்றல் முரண்பாடு அல்லது ஒத்திசைவுக்கு செல்வோம் கருத்து வேறுபாடு என்பது பேச்சாளர் நமக்கு வழங்க முயற்சிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் பேச்சாளருடன் நாம் உருவாக்கும் ஒற்றுமையின்மை ஆகும் நாங்கள் சண்டையிட முயற்சிக்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிக்கிறோம் நாங்கள் எப்போதும் அதை நிராகரிக்க முயற்சிக்கிறோம் பின்னர் அவமானப்படுத்த முயற்சிக்கிறோம் ஏனென்றால் மீண்டும் நமது நம்பிக்கைகள் மற்றும் பின்னர் மதிப்பு முறைகளைப் பொறுத்தவரை இணக்கம் என்பது உருவாக்கப்பட்ட பேச்சாளருக்கு உடனான நமது ஒற்றுமை தீவிரமான சார்பு ஆபத்தானது பின்னர் நான் ஒரு ஹிட்லர் ரசிகரின் உதாரணத்தை உங்களுக்குக் கொடுத்தேன் அவர் ஹிட்லரைப் பற்றி மிகவும் மதிப்புமிக்க உருப்படியை எழுதியவர் மற்றும் அதைப் படிக்கும் எவரும் அவர் ஒரு சிறந்த மனிதர் என்று நினைப்பார்கள் உலகப் போரின் போது ஹிட்லரால் ஏற்பட்ட அட்டூழியங்களைப் பற்றி அந்த நபருக்குத் தெரியாவிட்டால் எனவே இந்த தொகுதியில் இதைப் பற்றி விவாதித்த பிறகு தொலைபேசி தகவல்தொடர்புகளில் கவனம் செலுத்துவோம் பின்னர் தொலைபேசியைப் பயன்படுத்தி தொடர்புகொள்வது பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படை திறன்களை பார்ப்போம் பெரும்பாலான நேரங்களில் தொலைபேசி என்பது தகவல்தொடர்பு அல்லது தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் சாதனங்களில் ஒன்றாகும் அல்லது இது தகவல்தொடர்புக்கு தவறாகப் பயன்படுத்தப்படுகிறது அல்லது இது நாம் துஷ்பிரயோகம் செய்யும் ஒரு சாதனம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் இந்த சாதனத்தை அலெக்ஸாண்டர் கிரஹாம் பெல் முதன்முறையாக கண்டுபிடித்த போது பின்னர் அப்போது அவர் அப்போதைய அமெரிக்க அதிபரை அழைத்தார் எனவே இந்த சாதனம் சந்தேகத்திற்கு இடமின்றி சுவாரஸ்யமானதாக இருக்கலாம் ஆனால் இதை யார் பயன்படுத்தப் போகிறார்கள் என்று எனக்குத் தெரியவில்லை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் எனவே அந்த நேரத்தில் யோசனை என்னவென்றால் பலர் இதைப் பயன்படுத்த மாட்டார்கள் என்று கருதப்பட்டது ஆனால் உங்களுக்குத் தெரியும் அது இன்று பயன்படுத்தப்படுவது மட்டுமல்ல ஆனால் அது தவறாகப் பயன்படுத்தப்படுகிறது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது பின்னர் அது நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது இப்போது மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமை வளர்ச்சியின் அடிப்படையில் அது ஏன் முக்கியமானது உங்கள் ஆளுமையை வளர்ப்பதில் இது முக்கியமானது ஏனெனில் நீங்கள் தொலைபேசியைப் பயன்படுத்தும் முறையை அறிந்திருப்பது நீங்கள் தொலைபேசியை எப்படி எப்போது பயன்படுத்துகிறீர்கள் என்பதை அறிந்திருப்பது நீங்கள் எந்த வகையான நபர் என்பதையும் எங்களுக்குத் தெரிவிக்கும் இப்போது நான் உங்களிடம் சில ஆராயும் கேள்விகளைக் கேட்க விரும்புகிறேன் பின்னர் நீங்கள் இந்த கேள்விகளைப் பற்றி சிந்தியுங்கள் பின்னர் நீங்கள் அதை பற்றி சிந்தியுங்கள் பின்னர் நீங்கள் தொலைபேசியைப் பயன்படுத்தும்போது நீங்கள் யார் என்பதை அடையாளம் காண்கிறீர்கள் எப்படி நடந்துகொள்கிறீர்கள் இப்போது முதல் கேள்விகளின் தொகுப்புடன் தொடங்குவோம் நீங்கள் ஏன் ஒருவரை தொலைபேசியில் அழைக்கிறீர்கள் இந்தக் கேள்விகளைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் நீங்கள் ஏன் ஒருவரை தொலைபேசியில் அழைக்கிறீர்கள் யாரையாவது தொலைபேசியில் அழைக்க என்ன காரணம் சலிப்பாகவும் போராகவும் உணரும்போது யாரையாவது தொலைபேசியில் அழைக்கிறார்கள் என்று மக்கள் என்னிடம் கூறுகிறார்கள் பின்னர் அவர்கள் ஒருவருடன் பேச விரும்புகிறார்கள் யாரும் சுற்றி இல்லை எனவே நேரத்தை செலவிட அவர்கள் யாரையாவது அழைக்கிறார்கள் அவர்கள் அரட்டை அடிக்கிறார்கள் தகவல்தொடர்புகளின் ஒரு முக்கிய நோக்கம் என்னவென்றால் கருத்துக்களைப் பகிர்வது ஒருவருடன் தொடர்புகொள்வதன் முழுமையான மகிழ்ச்சியை அனுபவிப்பது அதற்கு தொலைபேசி பயன்படுத்தப்பட்டால் பரவாயில்லை நீங்கள் சலிப்பைக் கொல்லுகிறீர்கள் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் எனவே நீங்கள் விரும்பும் ஒருவருடன் பேசிய பிறகு நீங்கள் நன்றாக உணரலாம் மக்கள் ஆர்வத்திற்காகவும் தொலைபேசியை பயன்படுத்துகின்றனர் எனவே நீங்கள் ஏன் இதைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதைக் கண்டுபிடியுங்கள் நீங்கள் அதை வெறுமனே ஆர்வத்திற்காக பயன்படுத்துகிறீர்களா யாரோ ஒருவர் என்ன செய்கிறார் என்பதைக் கண்டுபிடிப்பது போல சில நேரங்களில் அந்த நபருக்கு உதவும் அடிபடையில் ஆர்வமாக இருப்பது போல அல்லது அந்த நபருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் கூட நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்குத் தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நன்கு படித்து இருக்கிறீர்கள் அல்லது நாளை ஒரு பரீட்சை அதற்கு நீங்கள் மிகவும் நன்கு படித்து இருக்கிறீர்கள் எனவே அதற்குத் தயாராகும் உங்கள் நண்பரை நீங்கள் கெடுக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் அழைத்து தேவையற்ற தகவல்களை வழங்குகிறீர்கள் ஆர்வத்தை உருவாகுகிறீர்கள் இதனால் அந்த நபர் அதிலிருந்து திசைதிருப்பப்படுவார் அல்லது நீங்கள் உண்மையில் அழைத்து சில முக்கியமான தகவல்களைப் பகிர்ந்து கொள்கிறீர்கள் எனவே ஆர்வத்தின் காரணமாக நீங்கள் ஒருவரை அழைக்கிறீர்கள் உங்கள் பாதுகாப்பின்மை உங்கள் சொந்த அடிப்படை பாதுகாப்பின்மை காரணமாக நீங்கள் ஒருவரை தொலைபேசியில் அழைக்கிறீர்கள் உதாரணமாக இரு தரப்பினரும் மிகவும் நெருக்கமாக இருக்கும் நபர்கள் நண்பர்களிடையே காதலர்களிடையே தம்பதிகளுக்கு இடையில் மக்கள் தொந்தரவு செய்கிறார்கள் எனவே தொந்தரவு செய்யும் இல்லத்தரசி என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் எதிர் சந்தேகத்திற்குரிய கணவரும் இருக்கிறார் எனவே அவர்கள் இருவரும் மற்ற நபரை அழைப்பதன் மூலம் அடிக்கடி பயன்படுத்துகிறார்கள் சரிபார்க்க அந்த நபர் எங்கே இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் அவர் அல்லது அவள் யாரை அழைக்கிறார்கள் சரிபார்த்து சரிபார்க்கிறார்கள் எனவே ஒருவரின் சொந்த பாதுகாப்பை மற்றவர் அதை மற்றவர் மீது திணிக்கிறார் இந்த சாதனத்தைப் பயன்படுத்தி நீங்கள் எந்த வகையான உறவைப் பராமரிக்க முடியும் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் தகவல்களை அனுப்புவது நீங்கள் ஒருவரை அழைக்க மற்றொரு காரணம் அது நல்ல தகவலாக இருக்கலாம் அது மோசமாக இருக்கலாம் அல்லது சில தொலைபேசி எண்ணைக் கொடுக்கும் எளிய தகவலாக இருக்கலாம் எனவே ஒரு வேலையைப் பற்றிய சில விவரங்களைக் கொடுப்பது ஒரு விளம்பரத்தைப் பற்றிய சில தகவல்களைப் பகிர்வது மற்றும் பல எனவே தகவல்களை அனுப்புவதற்கும் நீங்கள் ஒருவரை அழைக்கிறீர்கள் நல்ல செய்திகளைப் பகிர்ந்து கொள்வதற்காக ஒருவரை அழைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு நபரை அழைத்து பின்னர் அதைப் பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் நிகழ்வுகள் சந்திப்புகள் பற்றியும் மக்களுக்குத் தெரிவிக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒருவரை அழைக்கிறீர்கள் இது இந்த நாளில் இந்த நேரத்தில் தொடங்கப் போகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதை தவறவிடாதீர்கள் எனவே ஒரு சந்திப்பைப் பற்றி ஒரு நேர ஓத்துத்தக்கீட்டை பற்றி நீங்கள் ஒருவருக்கு நினைவூட்டுகிறீர்கள் கெட்ட செய்தியைக் கொடுக்கவும் கூட நீங்கள் தொலைபேசியில் யாரையாவது அழைக்கிறீர்கள் அடுத்ததில் நீங்கள் இதை எவ்வாறு செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் ஆனால் இப்போது நீங்கள் இவற்றைப் பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் ஏன் ஒருவரை தொலைபேசியில் அழைக்கிறீர்கள் சில நேரங்களில் கெட்ட செய்திகளைக் கொடுப்பது சில நேரங்களில் அது யோசனைகளைப் பற்றி விவாதிப்பதற்காக மட்டுமே நீங்கள் ஒன்றாக படிக்கிறீர்கள் ஒன்றாக ஆராய்ச்சி செய்கிறீர்கள் அல்லது அது உங்கள் நண்பர்களைப் போன்றது பின்னர் நீங்கள் யோசனைகளைப் பகிர்ந்து கொள்கிறீர்கள் அதைப் பற்றி விவாதிக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் நீண்ட நேரம் பேசுகிறீர்கள் சில நேரங்களில் நீங்கள் ஒரு நபரை அலுவலக வழக்கமான வணிக விஷயங்களுக்காக மட்டுமே அழைக்கிறீர்கள் கோப்பு எங்கு வைக்கப்பட்டுள்ளது என்று யாரிடமாவது சொல்வது கோப்பைக் கொண்டு வர யாரிடமாவது சொல்வது எதையாவது பதிவிறக்கம் செய்ய யாரிடமாவது சொல்வது போன்றவை எனவே வழக்கமான விஷயங்கள் நீங்கள் யாரையாவது அழைக்கிறீர்கள் சில நேரங்களில் நீங்கள் உதவிக்கு அழைக்க தொலைபேசியைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே உங்கள் அருகிலுள்ள பகுதியில் திருடனைப் போன்ற ஒருவர் அலைந்து திரிவதை நீங்கள் காணலாம் நீங்கள் காவலரை எச்சரிக்க விரும்புகிறீர்கள் காவல்துறையை அழைக்க விரும்புகிறீர்கள் எனவே ஒரு சச்சரவு நடக்கிறது ஒரு சண்டை உள்ளது யாரோ ஒருவருக்கொருவர் அடிக்கிறார்கள் மெதுவாக அது ஒரு வகையான வகுப்புவாத கலவரமாக மாறக்கூடும் எனவே நீங்கள் பயப்படுகிறீர்கள் நீங்கள் காவல்துறையை அழைக்கிறீர்கள் நீங்கள் உதவிக்கு அழைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு தொலைபேசியை அழைக்கிறீர்கள் யாரோ ஒருவர் சாலையில் விழுந்து கிடக்கிறார் எனவே இது ஒரு பயங்கரமான விபத்தாக இருக்கலாம் எனவே நீங்கள் ஆம்புலன்ஸை அழைக்க விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் உதவிக்கு அழைக்கிறீர்கள் உதவிக்கு அழைக்க நீங்கள் தொலைபேசியைப் பயன்படுத்துகிறீர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்தல் உணவுப் பொருட்களை ஆர்டர் செய்தல் போன்ற சேவைகளை அழைக்க நீங்கள் தொலைபேசியை பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் ஏன் ஒருவரை தொலைபேசியில் அழைக்கிறீர்கள் எப்போது தொலைபேசியைப் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் செய்யும் அழைப்புகள் மற்றும் நீங்கள் அந்த அழைப்புகளை செய்யும் விதம் நீங்கள் யார் என்பதை அவை காட்டும் எனவே நீங்கள் செய்யும் விதம் மற்றும் ஏன் இதைச் செய்கிறீர்கள் என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் தொலைபேசியில் யாரைத் தவிர்க்கிறீர்கள் மற்றும் ஏன் என்று நீங்கள் யோசித்துக்கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு அழைப்பு செய்ய விரும்பவில்லை என்றால் நீங்கள் ஏன் ஒரு அழைப்பு செய்வதைத் தவிர்க்கக்கூடாது பின்னர் நீங்கள் யாரையாவது தவிர்க்கிறீர்கள் என்றால் தொலைபேசியில் அழைப்பதைத் தவிர்க்கும் நபர் யார் ஏன் அது கடன் கொடுத்த நபரா உங்களுக்கு பணம் கொடுத்த பணக்காரரா பின்னர் உங்களால் நிலுவைத் தொகையை செலுத்த முடியாததால் நீங்கள் அழைக்க விரும்பவில்லையா உங்கள் எதிரி ஒரு அழைப்பு கொடுக்கிறாரா பின்னர் நீங்கள் அந்த தொலைபேசியைத் தவிர்க்க விரும்புகிறீர்களா நீங்கள் வீட்டிற்கு வெளியே அல்லது அலுவலகத்திற்கு வெளியே இருக்கிறீர்கள் என்று யாரிடமாவது சொல்ல விரும்புகிறீர்களா நீங்கள் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை என்று ஒரு பொய்யை சொல்ல விரும்புகிறீர்களா உங்களுடன் நல்ல உறவு இல்லாத உங்கள் அண்டை வீட்டுக்காரரா உங்கள் மரம் மற்ற நபரின் வளாகத்திற்கு வளர்ந்துள்ளது என்று புகார் செய்ய அந்த நபர் அழைக்கிறார் பின்னர் இலைகள் விழுகின்றன பின்னர் நீங்கள் அதைப் பற்றி எதுவும் செய்யவில்லை அல்லது அந்த வகையான புகாரா நீங்கள் தவிர்க்க விரும்பும் அண்டை வீட்டுக்காரரா அல்லது நீங்கள் சில தவறான செயல்களைச் செய்திருக்கிறீர்களா காவல் துறை என்றால் பயமா எனவே காவல்துறையிலிருந்து எந்த அழைப்பையும் தவிர்க்க விரும்புகிறீர்களா நீங்கள் ஒருவித நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளீர்கள் தவறாக இணைக்கப்பட்ட ஊழல் வழக்காக இருக்கலாம் எனவே நீங்கள் விசாரணை அதிகாரியைப் பார்த்து பயப்படுகிறீர்களா நீங்கள் வெறுமனே உங்கள் முதலாளிக்கு பயப்படுகிறீர்கள் பின்னர் நீங்கள் தொலைபேசியில் தவிர்க்க விரும்புகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் முதலாளியை எல்லா நேரத்திலும் அழைக்க விரும்பவில்லை உங்கள் மனைவி அல்லது உறவினர் அல்லது சக ஊழியர் அல்லது சக ஊழியர்களிடமிருந்து தொலைபேசி அழைப்பைத் தவிர்க்கிறீர்களா நம்மில் பெரும்பாலோர் செய்யும் விற்பனையாளர்களின் தொலைபேசி அழைப்புகளை நீங்கள் தவிர்ப்பீர்களா நாங்கள் விற்பனையாளர்களின் அழைப்புகளை கூட தடுக்க முயற்சிக்கிறோம் ஏனெனில் அவர்கள் விஷயங்களை விளம்பர படுத்துகிறார்கள் மற்றும் நமக்கு பிடிக்கவில்லை ஆனால் அந்த அழைப்புகளைப் பெற விரும்புபவர்கள் கூட உள்ளனர் அவர்கள் அதை பொறுமையாகக் கேட்டு பின்னர் என்ன பொருட்களை வாங்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிறார்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து வரும் அழைப்புகளை நீங்கள் தவிர்க்கிறீர்களா வாடிக்கையாளர்களிடமிருந்து வரும் அழைப்புகளை நீங்கள் தவிர்க்கிறீர்களா ஏனென்றால் வாடிக்கையாளர் வந்து பின்னர் புகார்களைக் கொடுக்கலாம் என்று மீண்டும் நீங்கள் கொஞ்சம் கவலைப்படலாம் அல்லது சில சேவைகள் செய்யப்படவில்லை என்று வாடிக்கையாளர் கோபப்படலாம் மீண்டும் நீங்கள் இந்த கோணத்தில் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் நீங்கள் தவிர்க்கும் அழைப்புகள் மற்றும் அவற்றைத் தவிர்க்கும் விதம் அதைச் சொல்ல யாரையாவது பயன்படுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் அல்லது நீங்கள் தவறவிட்ட அழைப்புகளைப் பார்க்கிறீர்கள் பின்னர் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை இவை அனைத்தும் நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் இந்தக் கேள்விகளைப் பற்றி யோசித்து அவற்றுக்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள் என்பதைப் பாருங்கள் பின்னர் நீங்கள் சிந்திக்க விரும்பும் மூன்றாவது தொகுப்பு கேள்விகள் இதற்கு தொடர்புடையவை நீங்கள் யாருடன் தொலைபேசியில் பேச விரும்புகிறீர்கள் நீங்கள் ஒருவருடன் பேச வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவருடன் பேச விரும்பினால் ஐன்ஸ்டீன் கூறியது போல் நேரம் எப்போதும் சார்புடையது எனவே நீங்கள் பேச விரும்பும் பேச விரும்பும் ஒருவருடன் நீங்கள் பேசும்போது நீங்கள் 3 மணி நேரம் பேசினாலும் அது 3 நிமிடங்கள் போல் செல்கிறது ஆனால் அது முதலாளி அல்லது நீங்கள் பேச விரும்பாத ஒருவராக இருந்தால் நீங்கள் பேச விரும்பாத ஒருவராக இருந்தால் எனவே 3 நிமிடங்கள் 3 மணி நேரமாக செல்லும் எனவே நீங்கள் எப்போதும் பேச விரும்பும் இந்த நபர் யார் அவர் ஒரு வகுப்புத் தோழரா நண்பர்கள் மத்தியில் பள்ளி தோழர் அல்லது நெருங்கிய நண்பர் அல்லது ஒரு புதிய நண்பர் நீங்கள் எந்த நண்பருடன் பேச விரும்புகிறீர்கள் அவர் ஒரு காதலரா அல்லது உங்கள் ஆசிரியரா இது உங்கள் முதலாளியா முதலாளியை ஒரு வகையான திகிலூட்டும் நபராக நாங்கள் கருதினாலும் எனவே தங்கள் ஊழியர்களுக்கு அவர்களின் திறன்களை உணர்த்தும் வகையில் அவர்களுக்கு வசதியாக இருக்கும் மிகவும் இரக்கமுள்ள முதலாளிகள் உள்ளனர் எனவே பல முதலாளிகள் உள்ளனர் பலர் உண்மையில் ஒரு வகையான இணக்கமான சூழலை உருவாக்குகிறார்கள் பின்னர் தொழிலாளர்கள் கூட முதலாளியுடன் பேச விரும்புகிறார்கள் எனவே நீங்கள் உங்கள் முதலாளியுடன் பேச விரும்புகிறீர்களா பின்னர் உங்கள் பிரச்சினைகளைப் பகிர்ந்து கொள்வீர்களா மிகவும் பரிவுணர்வுடன் இருக்கும் முதலாளிகள் உள்ளனர் பின்னர் அவர்கள் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் கூட அறிவார்கள் தொழிலாளர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் விஷயங்களை அறிவார்கள் மற்றும் அவர்கள் அதை தீர்க்க மிகவும் திருப்தியான வழியில் அவர்களுக்கு உதவ முயற்சிக்கிறார்கள் நீங்கள் உங்கள் மருத்துவரிடம் பேசவும் சில சிக்கல்களைப் பகிர்ந்து கொள்ளவும் சில ஆலோசனைகளைப் பெறவும் காத்திருக்கிறீர்களா உங்களைத் தயார்படுத்திக் கொள்ளவும் உங்கள் வளர்ச்சிக்கு உதவவும் உங்கள் திறனை உணர்ந்து கொள்ளவும் எப்போதும் முயற்சிக்கும் உங்கள் வழிகாட்டியுடன் பேசுவதில் நீங்கள் எப்போதும் ஆர்வமாக இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் சில நற்செய்திகளைப் பகிர்ந்து கொள்ள விரும்பும் எந்தவொரு நலம் விரும்பியும் இருக்கிறாரா பின்னர் கூடுதல் ஆலோசனையைப் பெற விரும்புகிறீர்களா ஊக்கமளிக்கும் ஒருவருடன் பேச நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்களா ஒருவேளை அந்த நபருக்குத் தெரியும் அவர் அல்லது அவள் உங்களுக்கு ஊக்கமளிக்கிறார்கள் அல்லது அதை அறியவில்லை ஆனால் நீங்கள் அந்த நபருடன் பேச விரும்புகிறீர்கள் நீங்கள் ஒரு மருத்துவர் அல்லது யாராவது அல்லது ஒரு உயர் பதவியில் இருந்தால் நீங்கள் உங்கள் நோயாளியுடன் பேச விரும்புகிறீர்களா பின்னர் சில கவலைகளைப் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது நீங்கள் ஒரு ஆசிரியராகவோ அல்லது கல்வி பாதையில் இருக்கும் ஒருவராகவோ இருந்தால் உங்கள் உதவி தேவைப்படும் உங்கள் மாணவருடன் பேச விரும்புகிறீர்களா நீங்கள் ஒரு ஜோதிடரிடம் பேச விரும்புகிறீர்களா பலர் தங்கள் நாளை ஒரு ஜோதிடருடன் பேசுவதையோ அல்லது வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்வையோ அல்லது ஏதாவது மோசமான சம்பவத்தை பற்றி பேசுவதிலிருந்தோ தொடங்க விரும்புகிறார்கள் அவர்கள் ஜோதிடரிடம் பேச விரும்புகிறார்கள் அல்லது ஒரு அந்நியருடன் பேசுவதில் நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்களா எனவே இன்று மக்கள் தங்களுக்குத் தெரியாத ஒருவரை அழைக்க கூட ஆர்வமாக உள்ளனர் அவர்கள் உறவுகளை உருவாக்க விரும்புகிறார்கள் அவர்கள் சில எண்களைத் தேர்ந்தெடுப்பார்கள் தோராயமாக அவர்களை அழைக்கிறார்கள் தவறான அழைப்புகளைச் செய்வதன் மூலம் அவர்கள் சரியான உறவுகளை உருவாக்குகிறார்கள் எனவே ஒரு அந்நியரை அழைப்பதன் மூலம் உங்கள் வாய்ப்பைப் பயன்படுத்த முயற்சிக்கிறீர்களா ஒட்டுமொத்தமாக நீங்கள் பேச விரும்பும் நபர்கள் மற்றும் நீங்கள் அவர்களுடன் பேசும் விதம் மீண்டும் நீங்கள் யார் என்பதை இது சொல்லும் எனவே இந்த கேள்விகளைப் பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் பேச விரும்பும் உங்களுக்கு பிடித்தவர்கள் யார் இப்போது தொலைபேசி அழைப்புகள் ஏன் முக்கியம் என்பதைப் பார்ப்போம் நான் இதைப் பற்றி யோசித்துக்கொண்டிருந்தபோது மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் முரண்பாடான காரணங்கள் இருப்பதை உணர்ந்தேன் இப்போது முரண்பட்ட காரணங்கள் ஒரு முரண்பாடு மிகவும் முரண்பட்ட விஷயமாகத் தெரிகிறது ஆனால் பின்னர் நீங்கள் அவற்றைப் பார்த்து அவற்றை ஒரு சூழலில் ஒன்றாக இணைக்கும்போது அது அர்த்தமுள்ளதாக இருக்கும் தொலைபேசியின் பயன்பாடு மற்றும் மனித தகவல்தொடர்பு அடிப்படையில் அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பான சில முரண்பாடுகளைப் பாருங்கள் எனவே தொலைபேசி அழைப்புகள் பொதுவாக நீங்கள் அதைப் பார்த்தால் அவை நம்மை மக்களுடன் இணைக்கின்றன எனவே அவை இந்த இணைப்புகளை சாத்தியமாக்குகின்றன அவை மனித தகவல்தொடர்புகளை அரவணைப்புடனும் உயிருடனும் ஆக்குகின்றன ஆனால் அவை மக்களைத் துண்டிக்கவும் முடியும் எத்தனை முறை நாம் தொலைபேசியை கீழே இழுத்து பின்னர் கோபமாக ஏதாவது சொல்கிறோம் நாம் அந்த நபருடன் பேச விரும்பவில்லை அந்த நபரைப் பார்த்து கத்துகிறோம் நாம் அந்த நபரை எச்சரிக்கிறோம் பல அழைப்புகள் கூட ஏராளமான அழைப்புகள் செய்யப்பட்டுள்ளன எனவே நாம் அந்த நபரிடமிருந்து முற்றிலும் துண்டிக்கப்படுகிறோம் இது ஒரு முரண்பாடு அல்லவா தொலைபேசி இணைக்க உதவுகிறது தொலைபேசி துண்டிக்க உதவுகிறது பின்னர் நீங்கள் இந்த மக்களில் சிலரை இறுக்கமாகவும் அக்கறையின்றியும் விட்டுவிடுகிறீர்கள் நீங்கள் ஒருவருடன் பேச விரும்பாதபோது அவர்கள் முற்றிலும் துண்டிக்கப்படுகிறார்கள் அவர்கள் எவ்வளவு இறுக்கமாகவும் எவ்வளவு அக்கறையற்றவர்களாக எவ்வளவு இரக்கமற்றவர்களாக உணர்கிறார்கள் என்பதை நீங்கள் பொருட்படுத்தவில்லை பின்னர் சிலரை அழைப்பதை வெறுக்கும் சிலர் இருக்கும்போது அவர்களிடமிருந்து அழைப்புகளைப் பெற விரும்பும் மற்றவர்களும் உள்ளனர் இது மற்றொரு முரண்பாடான விஷயம் எனவே தங்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று நினைத்து சிலரை அழைக்க விரும்பாத சிலர் உள்ளனர் ஆனால் அந்த நபர்கள் உண்மையில் இவர்களிடமிருந்து வரும் அழைப்புகளுக்காக காத்திருக்கிறார்கள் இப்போது சில நேரங்களில் குழந்தைகள் தொலைதூர இடங்களில் குடியேறுவது போன்ற சூழ்நிலைகளும் கூட உள்ளன பின்னர் பெற்றோர்களும் பின்னர் தாத்தா பாட்டிகளும் ஒரு அழைப்புக்காக காத்திருக்கிறார்கள் ஒரு பிஸியான அட்டவணையில் தங்களை அழைக்கவோ அல்லது தங்களுக்கு நடக்கும் மிகவும் அற்பமான விஷயங்களைச் சொல்லவோ கூட நேரம் இல்லை என்று குழந்தைகள் நினைக்கிறார்கள் அதேசமயம் பெற்றோர்களும் தாத்தா பாட்டிகளும் அவர்களிடமிருந்து ஒரு சிறிய அற்பமான தகவலைக் கேட்க காத்திருக்கிறார்கள் இது அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியைத் தரும் எனவே இது ஒரு முரண்பாடான விஷயம் ஒரு தொலைபேசி அழைப்பு பல தற்கொலைகளைத் தவிர்த்திருக்கலாம் சரியான நேரத்தில் யாராவது அவர்களுடன் பேசினார்கள் என்று மக்கள் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பின்னர் அது அவர்களின் மனதை மாற்ற உதவியது இதேபோன்ற சம்பவங்களை ஆல்பர்ட் காமஸ் தி ஃபால் என்ற நாவலில் மேற்கோள் காட்டுகிறார் எனவே அவரை உண்மையில் அழைக்கவோ அல்லது உணர்ச்சி ரீதியாக இணைக்கப்பட்டதாக உணரவோ யாரும் இல்லை என்பதை உணர்ந்து திடீரென்று தற்கொலை செய்து கொள்ளும் ஒரு நபர் இருக்கிறார் மேலும் இது மீண்டும் ஒரு முரண்பாடான விஷயம் என்று அவர் நினைக்கிறார் அந்த நபர் தற்கொலை செய்ய விரும்பிய நாள் எந்த நண்பரும் அவரை அழைக்காத நாள் எனவே ஒரு நண்பர் மட்டுமே அவரை அழைத்திருந்தால் ஒரு குடும்ப உறுப்பினர் மட்டுமே அவரை அழைத்திருந்தால் ஒருவேளை நீங்கள் தற்கொலை செய்வதைத் தவிர்த்திருக்கலாம் இப்போது தொலைபேசி அழைப்புகள் உங்களுக்கு உயிரைக் கொடுக்கலாம் தொலைபேசி அழைப்புகளை முக்கியமான நேரத்தில் செய்யாததன் மூலம் நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளலாம் எனவே ஒரு அழைப்பு செய்யாமல் இருப்பது பலரை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைத்திருக்கும் அழைப்பு விடுப்பதும் மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழவும் உதவும் எனவே தொலைபேசி அழைப்புகளை புத்திசாலித்தனமாகவும் திறமையாகவும் பயன்படுத்துவது முக்கியம் எனவே ஒட்டுமொத்தமாக தொலைபேசி அழைப்புகள் மனித தகவல்தொடர்புகளின் முக்கிய அம்சமாகும் என்று நான் கூறுவேன் நீங்கள் உருவாக்கலாம் அல்லது நீங்கள் அதை அழிக்கலாம் எனவே நீங்கள் அதைப் பயன்படுத்தும் விதம் அது உங்கள் ஆளுமையைப் பற்றி சொல்லப் போகிறது அது உங்கள் ஆளுமையை தீர்மானிக்கிறது இது மனித தகவல்தொடர்புகளின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறிவிட்டது இன்று அது இல்லாமல் நாம் இருக்க முடியாது வரவிருக்கும் சொற்பொழிவில் நாம் எவ்வாறு மொபைலை அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்பதை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன் பின்னர் நான் கைபேசிக்குச் செல்வதற்கு முன் தொலைபேசியைக் கையாள்வதற்கான சில தொழில்முறை வழிகளையும் உங்களுக்குச் சொல்ல முயற்சிக்கிறேன் இப்போது அடுத்ததில் தொழில்முறை திறன்களுக்குச் செல்வதற்கு முன் சில அடிப்படை திறன்கள் தொலைபேசியைப் பயன்படுத்துவதற்கான அடிப்படை திறன்கள் நான் சொன்னது போல் உங்களில் பலர் அதை மறைமுகமாகப் பயன்படுத்தலாம் ஆனால் அதை வெளிப்படையாகப் பயன்படுத்த கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுமாறு நான் பரிந்துரைக்கிறேன் நீங்கள் அதை ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் தொலைபேசி என்பது வாய்வழி தகவல்தொடர்பிலிருந்து வேறுபட்டது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது நபருக்கு நபர் அல்லது தனிநபரிடமிருந்து தனிநபருக்கு நேருக்கு நேர் உங்கள் நபருடன் நீங்கள் நேருக்கு நேர் பேசும் விதம் தொலைபேசியில் ஒருவருடன் பேசும் விதத்திலிருந்து வேறுபட்டது இப்போது இது முக்கியமானது ஏனென்றால் நீங்கள் ஒருவருடன் நேருக்கு நேர் பேசும்போது மற்ற நபர் என்ன உணர்கிறார் என்பதைப் பொறுத்து உங்கள் வெளிப்பாடுகளை நீங்கள் எப்போதும் மாற்றியமைக்கலாம் நீங்கள் உங்கள் தகவல்தொடர்புகளை நிறுத்தலாம் ஆர்வத்தைப் பொறுத்து அல்லது உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் நபரின் ஆர்வமின்மையைப் பொறுத்து உங்கள் தகவல்தொடர்புகளை நீட்டிக்கலாம் ஆனால் ஒரு தொலைபேசியில் உங்களுக்கு ஒருபுறம் ஒரு துப்பு இல்லை ஆனால் மறுபுறம் அந்த நபர் தனது கருத்துக்களைத் தொடர்புகொள்வதற்கான வாய்மொழி அடிப்படையை வெளிப்படுத்தும் விதத்தின் அடிப்படையில் மட்டுமே நீங்கள் சில தடயங்களை எடுக்க முடியும் இப்போது இதை மனதில் வைத்து நீங்கள் தொலைபேசியை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவரை நேருக்கு நேர் முற்றிலும் தவிர்க்க விரும்பினால் நீங்கள் இன்னும் தொலைபேசியைப் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் அதைப் பயன்படுத்தும்போது அதை மிகவும் புத்திசாலித்தனமாகப் பயன்படுத்த வேண்டும் இப்போது யாராவது உங்களுக்கு அழைப்பு விடுத்தால் அது மிகவும் முக்கியமான அழைப்பு அந்த நபர் உங்களுக்கு சில தகவல்களை வழங்கப் போகிறார் அதை நீங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் தயாராக இல்லை என்றால் அந்த நபரை மீண்டும் அழைக்கச் சொல்லுங்கள் இதனால் நீங்கள் குறிப்பு புத்தகத்துடன் தயாராக இருப்பீர்கள் நீங்கள் அதை கீழே குறிப்பிடலாம் அல்லது நீங்கள் வெறுமனே வாகனம் ஓட்டுகிறீர்கள் அல்லது நீங்கள் ஏதாவது சாப்பிடுகிறீர்கள் அல்லது நீங்கள் சில விருந்தினர்களைப் பார்க்கிறீர்கள் இப்போது குறிப்பாக நீங்கள் தொலைபேசியில் ஒருவருடன் பேச வேண்டியிருக்கும் போது இரண்டு மூன்று விஷயங்களைச் செய்ய வேண்டாம் அதைத் தவிர்க்கவும் கவனம் செலுத்துங்கள் ஒரு தனிப்பட்ட அழைப்பாக இருந்தாலும் மீண்டும் ஒரு பேனா மற்றும் காகிதத்தை வைத்திருங்கள் எனவே பேனாவையும் காகிதத்தையும் உங்கள் தொலைபேசிக்கு அருகில் வைத்திருங்கள் அல்லது ஒரு சிறிய குறிப்பு புத்தகம் குறிப்பு நோட்டு வைத்திருங்கள் அங்கு நீங்கள் குறைந்தபட்சம் சிறிய புள்ளிகளைக் குறிப்பிடலாம் ஒரு தனிப்பட்ட அழைப்பில் கூட முக்கியமான விஷயத்தைத் தவறவிடாதீர்கள் குறிப்பாக நீங்கள் யாரையாவது அழைத்து தகவலை அனுப்புங்கள் அல்லது அவர்களுக்காக இதைச் செய்யுங்கள் என்று யாராவது உங்களுக்குச் சொன்னால் எனவே குறிப்பாக எண்களைப் பொறுத்தவரை உங்கள் செய்ய வேண்டிய பட்டியலில் அதை குறிப்பிடுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஒரு எண்ணைக் கொடுக்கிறார்கள் என்றால் அதைக் குறிப்பிடவும் இதைக் கவனிக்காமல் ஒரு தவறைச் செய்வது எண்ணிக்கையைப் பொறுத்தவரை மிகவும் தீங்கு விளைவிக்கும் நீங்கள் வலது கையை பயன்படுத்துபவராக இருந்தால் தொலைபேசியை இடது பக்கத்தில் வைக்கவும் குறிப்புகளுக்கு வலது பக்கத்தைப் பயன்படுத்தவும் வலது பக்கத்தில் நீங்கள் ஒரு நோட்பேட் அல்லது ஒரு சிறிய நோட் புத்தகத்தை வைத்திருங்கள் பின்னர் அங்கு நீங்கள் விரைவாக குறிப்புகளை எடுக்கிறீர்கள் எனவே அந்த இடது பக்கத்தில் நீங்கள் ஏற்பியை எடுத்து அந்த நபரின் பேச்சைக் கேட்கலாம் மேலும் பொதுவாக நீங்கள் கேட்க இடது காதைப் பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவியல் ரீதியாக பரிந்துரைக்கப்படுகிறது கேட்பதற்கு வலது ஒன்றைப் பயன்படுத்துவதைத் தவிர்க்கவும் எனவே அதுதான் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எனவே அதைச் செய்ய முயற்சிக்கவும் குறிப்புகளை எடுக்க வலது கையைப் பயன்படுத்தவும் புன்னகைக்கவும் அல்லது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதைக் காட்டவும் இப்போது நீங்கள் புன்னகைக்கும்போது உங்கள் குரல் வித்தியாசமாக இருக்கும் மற்ற நபரும் கூட நீங்கள் புன்னகைக்கிறீர்கள் என்றும் மற்ற நபரை வசதியாகவும் அழைப்பைப் பற்றி மகிழ்ச்சியாகவும் உணர வைக்கிறீர்கள் என்றும் உணர முடியும் மற்ற நபர் அழைப்பு விடுத்திருந்தால் பொறுமையாக இருங்கள் அந்த நபர் அழைப்பை முடிக்கும் வரை பொறுமையாக இருங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அவசரமான விஷயம் இல்லாவிட்டால் முடிக்க அவசரப்பட வேண்டாம் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது ஒரு சந்திப்பு அல்லது ஒரு வகுப்பு அல்லது ஒரு முக்கியமான நிகழ்வு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று பணிவுடன் சொல்லலாம் மற்றும் பின்னர் அதை நீங்கள் பணிவுடன் சொல்லலாம் நேரத்தைப் பொறுத்தவரை அதைக் கண்காணிக்கவும் ஆனால் நான் சொன்னது போல் அவசரப்பட வேண்டாம் மற்ற நபர் அழைப்பு விடுத்தால் பின்னர் அந்த நபர் பேச முயற்சிக்கிறார் என்றால் தீவிரமாக கவனித்தல் பற்றி நான் உங்களுக்கு வழங்கிய உதவிக்குறிப்புகளை நினைவில் கொள்ளுங்கள் மற்ற நபரை பேசச் செய்யுங்கள் எனவே நீங்கள் அடிக்கடி குறுக்கிடுவதில்லை இதனால் மற்ற நபர் இறுக்கமாக இருப்பதை உணர்கிறார் எனவே பின்னர் நீங்கள் எல்லா தகவல்தொடர்புகளையும் செய்யவில்லை அதை ஒரு வழியாக செய்ய வேண்டாம் அதை இரு வழி தகவல்தொடர்புகளாக மாற்றவும் மறுபுறம் நீங்கள் அமைதியாகவும் ஆறுதலாகவும் இருங்கள் இதனால் மற்ற நபர் உங்களுடன் அதிகம் பேசுகிறார் மற்றவர் உங்களைத் தூண்ட முயற்சித்தாலும் உங்கள் கோபத்தை ஒருபோதும் இழக்காதீர்கள் அல்லது ஆத்திரமூட்டும் வகையில் ஏதாவது சொல்கிறார் அல்லது உங்களைப் பற்றி ஒரு தகவலை கூறுகிறார் இந்த நபர் அதைப் பற்றி கேள்விப்பட்ட ஒரு வதந்தி பின்னர் உங்கள் கோபத்தை இழக்காதீர்கள் குறைந்தபட்சம் தொலைபேசியிலாவது இதைச் செய்யாதீர்கள் உதாரணமாக யாராவது உங்களுடன் பேசும்போது சாப்பிடவோ அல்லது கம்மை மென்று சாப்பிடவோ வேண்டாம் இது ஒழுக்கக்கேடானது நீங்கள் பண்பட்ட நடத்தையைக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் இது காட்டவில்லை அதை விரைவாக முடிக்க நீங்கள் யாரையாவது மன்னிக்கலாம் அல்லது நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு மற்றவருடன் பேசலாம் நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டியிருந்தால் அந்த நபரின் பேச்சைக் கேட்பதற்காக நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டீர்கள் என்றும் அந்த நபரிடம் சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த நபர் உங்களிடம் திரும்ப பேசலாம் அல்லது அது முக்கியமானதாக இருந்தால் நீங்கள் விரைவாக கவனம் செலுத்தி பின்னர் அழைப்பை முடிக்கவும் உங்கள் உணவைத் தொடருங்கள் இரண்டையும் ஒன்றாகச் செய்ய வேண்டாம் மெல்லுவது கொறிப்பது சாப்பிடுவது நீங்கள் மெல்லும்போது நீங்கள் ஏற்படுத்தும் சத்தம் இதனால் நீங்கள் சரியாக ஏதாவது சொல்ல கூட முடியாது தவறான தகவல்தொடர்புக்கான அதிக நிகழ்தகவு உள்ளது நீங்கள் ஒரு எண் அல்லது ஒரு முக்கியமான விஷயத்தைச் சொல்கிறீர்கள் மற்றவரால் அதை கேட்க முடியவில்லை ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தால் படிப்பதை நிறுத்துங்கள் எனவே நீங்கள் மிகவும் சுவாரஸ்யமான நாவலைப் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை யார் செய்தார்கள் என்பதை போன்ற ஒரு திகில் நாவல் அடுத்த பக்கம் மிக முக்கியமான புதிர் வெளிப்படுத்தப்பட உள்ளது எனவே உங்கள் மனம் அங்கே உள்ளது ஆனால் தொலைபேசி அழைப்பு வந்துவிட்டது கடந்து செல்லுங்கள் புத்தகத்தை மூடுங்கள் அழைப்புடன் தொடருங்கள் உங்கள் கணினியில் அல்லது உங்கள் மடிக்கணினியில் எதையாவது தட்டச்சு செய்யும் போது தொலைபேசி அழைப்பு வந்தால் இரண்டையும் செய்ய வேண்டாம் தட்டச்சு செய்வதை நிறுத்துங்கள் மீண்டும் அழைப்புக்கு கவனம் செலுத்துங்கள் நீங்கள் அதைச் செய்யும்போது வாய்மொழி ஊக்கமளிக்கவும் ஏனென்றால் மற்ற நபர் உங்களுக்குத் தெரியவில்லை உங்கள் விஷயத்தில் கூட அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போது இது நேருக்கு நேர் தொடர்பு அல்ல நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதை மற்றவர் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் சில வாய்மொழி ஊக்கத்தை கொடுக்க முடிந்தால் மட்டுமே உதாரணமாக நீங்கள் சொல்லலாம் அப்படியா மேலும் சொல்லுங்கள் தொடருங்கள் நீங்கள் அதைப் பற்றி பேச விரும்புகிறீர்களா தயவுசெய்து தொடருங்கள் மேலும் கூறுங்கள் எனவே இந்த வாய்மொழி ஊக்குவிப்புகள் மற்ற நபரை தொடர வைக்கும் பின்னர் அதைப் பற்றி மேலும் சொல்ல வைக்கும் இப்போது இவை சில அடிப்படை தொலைபேசி திறன்கள் பின்னர் நீங்கள் பொதுவாக எடுத்துக் கொள்ளும் சில அடிப்படை விஷயங்கள் உள்ளன ஆனால் இதை முடிப்பதற்கு முன்பு நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் கண்ணியமான இனிமையான கருத்துக்களைக் கேட்பது போன்ற கண்ணியமான விஷயங்கள் வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் எவ்வாறு உள்ளீர்கள் பின்னர் தயவுசெய்து நன்றி என்று கூறுவது பின்னர் மீண்டும் அந்த நபர் முதலில் நன்றி சொல்லும்போது வரவேற்கிறேன் அல்லது நீங்கள் மிகவும் வரவேற்கப்படுகிறீர்கள் என்று கூறுவது பின்னர் ஒருவித நம்பிக்கையுடன் முடிப்பது இந்த நாளில் நான் உங்களைப் பார்க்க விரும்புகிறேன் நாளை விருந்தில் சந்திப்போம் அல்லது உங்களிடமிருந்து மீண்டும் அழைப்பு வர எதிர் நோக்குகிறேன் என்பது போன்று எனவே இந்த விஷயங்கள் அடிப்படை ஆனால் மீண்டும் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் எனவே தயவுசெய்து நன்றி மன்னிக்கவும் இவை ஒட்டுமொத்த மென்மையான திறன்களின் ஆசாரங்கள் அவை உங்களிடம் இருக்க வேண்டும் மேலும் தொலைபேசி திறன்களில் இவை மிகவும் முக்கியமானவை அடுத்ததில் நாம் மேலும் பார்ப்போம் ஆனால் ஒரு புகழ்பெற்ற நாவலாசிரியர் மற்றும் பத்திரிகையாளரின் சிந்தனையுடன் முடிக்க விரும்புகிறோம் இதை மீண்டும் பாருங்கள் தொலைபேசியைப் பயன்படுத்துவதில் உள்ள முரண்பாட்டை அவர் சுட்டிக்காட்ட முயற்சிக்கிறார் மக்கள் தொலைபேசியைப் பயன்படுத்தினர் ஏனெனில் அவர்கள் ஒன்றாக நெருக்கமாக இருப்பதை வெறுத்தனர் தனியாக இருக்க பயந்தனர் எனவே அவர்கள் ஒன்றாக நெருக்கமாக இருப்பதை வெறுத்தனர் எனவே அவர்கள் தொலைபேசியைப் பயன்படுத்தினர் ஆனால் அவர்கள் தனியாக இருக்க பயந்தனர் எனவே அவர்களும் விடுபட விரும்பவில்லை எனவே நான் சொன்னது போல் தொலைபேசி என்பது இடைவெளியைக் குறைக்கும் ஒன்று ஆனால் அது இடைவெளியை உருவாக்கலாம் இது பயனரைப் பொறுத்தது நீங்கள் நீங்கள் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் சேர்க்கலாம் அல்லது தகவல்தொடர்பு நெட்வொர்க்கை மூடலாம் எனவே நீங்கள் இதை எப்படி செய்யப் போகிறீர்கள் என்பதை முடிவு செய்யுங்கள் மீண்டும் வீடியோவைப் பார்க்கவும் நான் கேட்ட கேள்விகளைப் பற்றி சிந்தித்து நீங்கள் பயன்படுத்தும் தொலைபேசியின் அடிப்படையில் உங்கள் ஆளுமையை மதிப்பீடு செய்யுங்கள் எங்கே இருக்கிறீர்கள் மக்கள் ஓடிப்போக விரும்பும் நபரா நீங்கள் மக்கள் அழைக்க தவிர்ப்பது உங்களைத் தானா அல்லது உங்களை தான் மக்கள் எப்போதும் கேட்க விரும்புகிறீர்களா இல்லையென்றால் உங்களை அந்த நபராக மாற்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எனவே எப்போதும் மக்கள் உங்களுடன் பேச விரும்புகிறார்கள் எப்போதும் மக்கள் உங்கள் பேச்சைக் கேட்க விரும்புகிறார்கள் அடுத்த சொற்பொழிவு மீண்டும் ஒரு தொழில்முறை தொலைபேசி பயனராக மாறுவதற்கான கூடுதல் உதவிக்குறிப்புகளை உங்களுக்கு வழங்குகிறேன் அதுவரை நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு மிகவும் நன்றி ஒரு நல்ல நாள் அமையட்டும்